இந்த தொகுதியில் அசைன்மென்ட் ப்ரொப்லெம் என்ற ஒதுக்கீட்டு சிக்கலைப் பற்றி விவாதிக்கிறோம் இது போக்குவரத்து சிக்கலைப் போன்றே செயல்பாட்டு ஆராய்ச்சியில் மற்றொரு முக்கியமான சிக்கலாகும் இப்போது ஒதுக்கீட்டு சிக்கலை பற்றி வரையறுக்கிறேன் இப்போது ஒதுக்கீட்டு சிக்கலில் மூன்று வேலைகள் உள்ளன இவை மூன்று நபர்களால் செய்ய முடியும் இங்கே காட்டப்பட்டுள்ள வரைபடம் இந்த சிக்கலைக் குறிக்கிறது எனவே மூன்று நபர்களால் செய்யக்கூடிய மூன்று வேலைகள் உள்ளன என்று நாம் கருதுவோம் எனவே இந்த மூன்று வேலைகளையும் இவை சில ஆட்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்று கூறுகிறோம் எனவே இந்த வேலைகளைச் செய்யக்கூடிய நபர்களை குறிக்கும் இப்போது இந்த வேலைகளைச் செய்ய மற்றும் இந்த ஆட்களுக்கு இந்த வேலைகளை ஒதுக்க ஏதாவது செலவாகும் எடுத்துக்காட்டாக இந்த எண்ணிக்கை 8 என்பது நபர் எண் 1 க்கு வேலை எண் 1 கொடுப்பதற்கான செலவாகும் எனவே வேலை எண் 1 முதல் நபர் எண் 1 வரை அதன் விலை 8 ரூபாய் அல்லது 8 யூனிட் பணம் என்று கூறுகிறது எடுத்துக்காட்டாக வேலை எண் 2 ஐ நபர் எண் 3 க்கு ஒதுக்க 5 ரூபாய் அல்லது 5 யூனிட் பணம் செலவாகும் எனவே 9 அத்தகைய செலவுகள் உள்ளன ஒவ்வொரு நபரும் வசூலிக்கப் போகும் செலவு இங்கு உள்ளது அல்லது இந்த வேலைகளை மக்களுக்கு ஒதுக்க நிறுவனத்திற்கு இந்த செலவாகும் சம எண்ணிக்கையிலான வேலைகள் மற்றும் மக்கள் உள்ளனர் எனவே இறுதியில் இந்த வேலைகள் அனைத்தும் இந்த நபர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அதாவது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு வேலை மட்டுமே கிடைக்கிறது ஒவ்வொரு வேலையும் ஒரு நபருக்கு மட்டுமே செல்கிறது அதாவது ஒவ்வொரு நபருக்கும் ஒரே ஒரு வேலை மட்டுமே கிடைக்கும் ஒரு வேலைக்கு ஒரு நபர் ஒதிக்கிட வேண்டும் குறைந்தபட்ச செலவில் அதை எப்படி செய்வது என்பதே அசைன்மென்ட் சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது சற்றே வித்தியாசமான கண்ணோட்டத்தில் சிக்கலைப் பார்க்கும்போது நம்மிடம் உள்ள மூன்று வேலைகள் மூன்று நபர்களுக்கு ஒதுக்கப்படலாம் பொதுவாக n வேலைகள் இருந்தால் n நபர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் இது n காரணி வழிகளில் செய்யப்படலாம் ஏனென்றால் 3 x 3 பிரச்சனையாக இருந்தால் முதல் வேலை மூன்று நபர்களில் ஒருவருக்கு செல்லலாம் இரண்டாவது வேலை ஒன்றுக்குச் செல்லும் மீதமுள்ள 2 ம் ஏதேனும் ஒன்றில் செல்லலாம் ஏனெனில் அவர்களில் ஒருவருக்கு முதல் வேலை கிடைக்கும் மூன்றாவது வேலை மூன்றாவது நபருக்கு செல்லும் எனவே மூன்று வேலைகள் இருந்தால் அதை மூன்று காரணி வழிகளில் செய்ய முடியும் மற்றும் பொதுவாக n வேலைகள் இருந்தால் அதை n காரணி வழிகளில் செய்ய முடியும் இப்போது இந்த சிக்கலில் இந்த மூன்று காரணியாலான சாத்தியக்கூறுகளில் அல்லது பொதுவாக n காரணியாலானது எது குறைந்த செலவில் உள்ளது குறைந்த செலவைக் கொண்ட n காரணியாலில் ஒன்று ஒதுக்கீட்டுப் பிரச்சினை என்பதை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது அசைன்மென்ட் ஒதுக்கீடு சிக்கலில் நமக்கு சமமான வேலைகள் மற்றும் மக்கள் உள்ளனர் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் அது எப்போதும் வேலைகள் மற்றும் நபர்களாக இருக்க தேவையில்லை இது வேலைகள் மற்றும் இயந்திரங்கள் இயந்திரங்கள் மற்றும் ஆட்கள் திட்டங்கள் மற்றும் மாணவர்கள் பல வழிகளில் இருக்கலாம் ஆனால் இரண்டு வெவ்வேறு விஷயங்களுக்கு சமமான எண் ஒதுக்க வேண்டும் பின்னர் ஒன்றை மற்றொன்றுக்கு ஒதுக்க வேண்டும் அதன் முடிவில் ஒவ்வொரு வேலையும் ஒரு நபருக்கு மட்டுமே செல்கிறது ஒவ்வொரு நபருக்கும் ஒரே ஒரு வேலை மட்டுமே கிடைக்கும் இப்போது இந்த சிக்கலை வகுப்போம் Xij என்பது 1 க்கு சமமாக இருக்கட்டும் வேலை i இங்கு j நபருக்கு ஒதுக்கப்பட்டால் அது 0 க்கு சமம் இப்போது இங்கே நாம் கவனிக்க வேண்டியது வரையறை அல்லது முடிவு மாறி வரையறுக்கப்பட்ட விதம் கொஞ்சம் வித்தியாசமானது முன்னதாக Xij ஒரு தொடர்ச்சியான மாறி என்று நாம் வரையறுத்துள்ளோம் அது எந்த நெகடிவ் மதிப்பையும் ஏற்படுத்தலாம் இப்போது இந்த Xij 1 அல்லது 0 என்ற இரண்டு மதிப்புகளை மட்டுமே எடுக்க முடியும் எனவே இது ஒரு பைனரி மாறி உண்மையில் நீங்கள் கவனமாகப் பார்த்தால் இந்த பாடத்திட்டத்தில் மிக ஆரம்பத்தில் ஒரு சூத்திரத்தைக் கண்டோம் அங்கு முடிவு மாறுபாடு பைனரி மதிப்பை எடுத்தது எனவே அசைன்மென்ட் சிக்கல் Xij ஒரு பைனரி மாறி என்று 1 ஐ எடுக்கும் அல்லது 0 எடுக்கும் என்று சொல்வதன் மூலம் தொடங்குவோம் இப்போது நோக்கம் என்ன ஒதுக்கீட்டின் மொத்த செலவு அல்லது ஒதுக்கீட்டின் மொத்த செலவைக் குறைப்பதே இதன் நோக்கம் எனவே இது j Cij Xij ஐ விட சுருக்கமாக வழங்கப்படுகிறது அங்கு Cij இருக்கும் i க்கு j ஐ ஒதுக்குவதற்கான செலவு எனவே பொதுவாக ஒரு செலவு இங்கே அது C11 அல்லது பொதுவாக இது Cij ஆகும் ஒதுக்கீடு செலவு Cij எனவே ஒதுக்கீட்டின் மொத்த செலவு குறைக்கப்படும் வகையில் இந்த ஒதுக்கீடுகளை செய்ய விரும்புகிறோம் இப்போது தடைகள் என்ன இரண்டு செட் கட்டுப்பாடுகள் உள்ளன எனவே ஒரு தொகுப்பு தடை ஒவ்வொரு i க்கும் ΣX ij 1 இப்போது இங்கே நாம் இந்த நெட்வொர்க்கைப் பார்த்தால் இந்த பகுதி i வேலைகள் என குறிக்கப்படும் எனவே இந்த j பகுதி i வேலைகள் எனவே i எடுத்துக்கொண்டால் எடுத்துக்காட்டாக நாம் இங்கே இருக்கும் முதல் வேலையை எடுத்துக் கொண்டால் இந்த முதல் வேலையை முதல் நபருக்கு அல்லது இரண்டாவது நபருக்கு அல்லது மூன்றாவது நபருக்கு ஒதுக்கலாம் எனவே இது ஒரு நபருக்கு மட்டுமே செல்ல முடியும் ஒரு வேலை ஒரு நபருக்கு மட்டுமே செல்லும் எனவே ∑iX ij 1 எனவே இந்த முதல் நபர் j என்பது 1 க்கு சமமாக எடுத்துக் கொண்டால் இந்த நபருக்கு ஒரே ஒரு வேலை மட்டுமே கிடைக்கும் அதாவதது இந்த நபருக்கு இந்த வேலை அல்லது இந்த இரண்டில் ஒரு வேலை கிடைக்கும் ஒவ்வொரு j க்கும் Σ X ij 1 இரண்டாவது தொகுப்பு ஒவ்வொரு i க்கும் ∑jX ij 1 ஆகும் அதாவது i என்றால் i 1 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் நான் இந்த வேலையை எடுத்தால் இந்த வேலை இந்த நபருக்கோ அல்லது இரண்டாம் நபருக்கோ அல்லது மூன்றாம் நபருக்கோ செல்லும் முதல் தடை இந்த நபருக்கு இந்த வேலை அல்லது இந்த வேலை அல்லது இந்த வேலை கிடைக்கும் என்று சொல்லும் இரண்டாவது தடை இந்த வேலை இந்த நபருக்கோ அல்லது இந்த நபருக்கோ அல்லது இந்த நபருக்கோ செல்லும் என்று சொல்லும் எனவே முதல் தொகுப்பு என்பது ஒரு நபருக்கு ஒரே ஒரு வேலையைப் பெறுவது பற்றியும் இரண்டாவது தொகுப்பு ஒரு நபருக்கு மட்டுமே செல்லும் வேலையைப் பற்றியது எனவே நீங்கள் 3 x 3 ஒதுக்கீட்டு சிக்கலைப் பார்த்தால் மூன்று தடைகள் உள்ளன பொதுவாக இங்கே n கட்டுப்பாடுகள் உள்ளன மேலும் இங்கே மற்றொரு n தடைகள் உள்ளன எனவே இங்கே n கட்டுப்பாடுகள் இருப்பதைக் காண்போம் இங்கே மற்றொரு n கட்டுப்பாடுகள் உள்ளன மேலும் n சதுர மாறிகள் முடிவு மாறிகள் உள்ளன ஏனெனில் i 1 முதல் n j 1 முதல் n வரை நமக்கு n சதுர முடிவு மாறிகள் மற்றும் 2n கட்டுப்பாடுகள் கொடுக்கின்றன N ஸ்கொயர் முடிவு மாறிகள் பைனரி மாறிகள் எனவே நாம் Xij 0 அல்லது 1 என வரையறுக்கிறோம் எனவே அவை 0 அல்லது 1 உடன் பைனரி மாறிகள் என வரையறுக்கப்படுகின்றன இப்போது இது அசைன்மென்ட் சிக்கலின் உருவாக்கம் ஆகும் நீங்கள் விரிவாகக் கொண்டு முதல் தடைக்குச் சென்றால் Xij 1 ஒவ்வொரு j க்கும் ஆகும் நான் இந்த j வை j 1 ஐ எடுத்துக் கொண்டால் கட்டுப்பாடு X11 X21 X31 1 இதற்காக X12 X22 X32 1 மற்றும் இந்த X13 X23 X33 1 இந்த கட்டுப்பாட்டை நான் எடுத்துக் கொண்டால் i 1 க்கு இது X11 X12 X13 1 ஆக இருக்கும் எனவே 3 x 3 ஒதுக்கீட்டு சிக்கலில் ஆறு கட்டுப்பாடுகள் மற்றும் ஒன்பது மாறிகள் இருக்கும் பொதுவாக n x n ஒதுக்கீட்டு சிக்கலில் n சதுர முடிவு மாறிகள் மற்றும் ஒரு n x n ஒதுக்கீட்டு சிக்கலில் 2n கட்டுப்பாடுகள் உள்ளன அனைத்து முடிவு மாறிகள் பைனரி மாறிகள் இப்போது இந்த Xij கள் பைனரி மாறிகள் என வரையறுக்கப்படவில்லை மற்றும் அவை தொடர்ச்சியான மாறிகள் என வரையறுக்கப்பட்டால் அசைன்மென்ட் சிக்கல் ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலாகும் எடுத்துக்காட்டாக நான் இந்த Xij பைனரியை Xij ≥ 0 ஆக மாற்றினால் ஏற்படும் இந்த பைனரி மாறிகள் தொடர்ச்சியான மாறிகள் மூலம் நான் மாற்றினால் ஒதுக்கீட்டு சிக்கல் ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கல் ஏனெனில் புறநிலை செயல்பாடு ஒரு நேரியல் செயல்பாடு கட்டுப்பாடுகளில் நேரியல் மற்றும் எதிர்மறை அல்லாத கட்டுப்பாடு உள்ளது எனவே இதை மாற்றி ஒரு நேரியல் சிக்கலாக மாற்றினால் அதில் சிம்ப்ளக்ஸ் அல்காரிதம் அட்டவணை வடிவத்தில் அல்லது ஒதுக்கீட்டு சிக்கலை தீர்க்க வேறு ஏதேனும் நேரியல் நிரலாக்க வழி செயல்படுத்த வேண்டும் ஒதுக்கீடு சிக்கலில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த Xij தொடர்ச்சியான மாறி என்று நாம் வரையறுத்தால் போக்குவரத்து சிக்கலைப் போன்றது அங்கு சமமான விநியோக புள்ளிகள் மற்றும் கோரிக்கை புள்ளிகள் உள்ளன ஒவ்வொரு விநியோக புள்ளிகளும் 1 அலகு அளிக்கிறது மற்றும் ஒவ்வொரு கோரிக்கை புள்ளிக்கும் 1 அலகு தேவைப்படுகிறது எனவே பணி சிக்கலை ஒரு போக்குவரத்து சிக்கலின் சிறப்பு நிகழ்வாகவும் காணலாம் அங்கு சம எண்ணிக்கையிலான விநியோக புள்ளிகள் மற்றும் கோரிக்கை புள்ளிகள் உள்ளன ஒவ்வொரு விநியோக புள்ளிகளும் 1 அலகு மட்டுமே வழங்குகின்றன மேலும் ஒவ்வொரு கோரிக்கை புள்ளிகளுக்கும் 1 அலகு மட்டுமே தேவைப்படுகிறது எனவே அசைன்மென்ட் சிக்கல் ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கல் linear programming problem மட்டுமல்ல இது போக்குவரத்து சிக்கலும் transportation problem We have already seen methods to solve linear programming we have already seen methods கூட நேரியல் நிரலாக்கத்தை தீர்க்கும் முறைகளை நாம் ஏற்கனவே பார்த்தோம் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து தீர்வு முறைகள் தீர்க்கும் முறைகளை நேரியல் நிரலாக்க தீர்வு முறையிலிருந்து சற்று வித்தியாசமாகக் கண்டோம் போக்குவரத்து சிக்கலைத் தீர்ப்பதிலிருந்தோ அல்லது நேரியல் நிரலாக்க சிக்கலைத் தீர்ப்பதிலிருந்தோ வேறுபட்ட ஒரு வழிமுறையைப் பயன்படுத்தி அசைன்மென்ட் நியமன சிக்கலை நாம் தீர்க்கிறோம் என்பதையும் கவனத்தில் கொள்வது சுவாரஸ்யமானது அசைன்மென்ட் ப்ரொப்லெம் என்ற ஒதுக்கீட்டு சிக்கல் கொள்கையளவில் ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலாக இருந்தாலும் இது கொள்கையளவில் போக்குவரத்து சிக்கலாகும் அதைத் தீர்க்க நாம் அந்த முறைகளைப் பயன்படுத்தவில்லை அசைன்மென்ட் சிக்கலை ஒரு சிறப்பு முறையால் தீர்ப்பதைப் பார்க்கிறோம் இது வேகமானது மற்றும் அசைன்மென்ட் சிக்கலைத் தீர்க்க எளிமையான முறை இப்போது அசைன்மென்ட் சிக்கலைத் தீர்ப்பதற்கான வழிகளைப் பார்ப்போம் இப்போது முதல் உதாரணத்தைப் பார்க்கிறோம் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி அசைன்மென்ட் சிக்கலை ஒரு அட்டவணை வடிவில் எழுதுவது வழக்கம் எனவே இந்த 4 x 4 அட்டவணை 4 x 4 ஒதுக்கீட்டு சிக்கலைக் குறிக்கிறது எனவே இது ஒரு 4 x 4 அசைன்மென்ட் சிக்கல் இந்த 4 வேலைகள் மற்றும் இந்த 4 பேர் நபர்கள் என்று நாம் கருதலாம் எனவே முதல் நபருக்கு முதல் வேலையை ஒதுக்க 8 செலவாகும் என்று நாம் கூறுவோம் முதல் நபருக்கு இரண்டாவது வேலையை ஒதுக்க 6 செலவாகும் எனவே இது 4 x 4 அசைன்மென்ட் சிக்கல் இந்த அசைன்மென்ட் சிக்கலில் சம எண்ணிக்கையிலான வேலைகள் மற்றும் நபர்கள் இருப்பதால் அணி எப்போதும் ஒரு சதுர அணி இது 4 x 4 சிக்கலாக இருந்தால் அது 4 x 4 அணி மற்றும் பல எனவே இந்த மேட்ரிக்ஸை நாம் தீர்க்கிறோமா அல்லது மாற்றத்தக்கது என்றால் அதை தீர்க்கிறோமா என்பது இதன் பொருள் என்னவென்றால் 8 6 4 8 வரிசைகளுக்கு பதிலாக 8 6 4 8 நெடுவரிசைகளாக மாறுகிறது என்று நாம் கருதினால் அதே தீர்வு கொடுங்கள் ஆனால் இப்போது 4 வரிசைகள் நான்கு வேலைகள் மற்றும் 4 நெடுவரிசைகள் நான்கு நபர்களைக் குறிக்கின்றன என்பதை தெளிவாக வரையறுப்பதைப் பார்ப்போம் பின்னர் அசைன்மென்ட் சிக்கலைத் தீர்ப்போம் இப்போது அசைன்மென்ட் சிக்கலில் அசைன்மென்ட் சிக்கலுக்கான தீர்வு இரண்டு எளிய கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டது முதல் கொள்கை என்னவென்றால் நாம் இங்கே பார்த்த அல்லது நாம் இங்கே காட்டிய மேட்ரிக்ஸ் ஒரு காஸ்ட் கோஏபிசிஎன்ட் மேட்ரிக்ஸ் காஸ்ட் கோஏபிசிஎன்ட் மேட்ரிக்ஸ் Cij மேட்ரிக்ஸ் என்றும் அழைக்கப்பட்டால் அது Cij மேட்ரிக்ஸ் ஆகும் இது இங்கே காட்டப்பட்டுள்ளது ≥ 0 அதாவது ஒரு நபருக்கு ஒரு வேலையை ஒதுக்க 0 அல்லது வேறு ஏதேனும் செலவாகும் 0 செலவினங்களுடன் ஒரு சாத்தியமான தீர்வைப் பெற முடிந்தால் அத்தகைய தீர்வு உகந்ததாக இருக்க வேண்டும் காரணம் அனைத்து காஸ்ட் கோஏபிசிஎன்ட்களும் எதிர்மறையானவை அல்ல சில காரணங்களால் 0 செலவினங்களுடன் ஒரு சாத்தியமான தீர்வைப் பெற முடிந்தால் புறநிலை செயல்பாட்டு மதிப்பு 0 ஆகும் எனவே இது உகந்ததாகும் ஆனால் இந்த நேரத்தில் நம்மிடம் எந்த செலவும் இல்லை இந்த 16 செலவு கூறுகளில் 0 என எந்த செலவும் இல்லை இந்த 16 செலவுகள் அனைத்தும் நேர்மறையானவை எனவே நாம் செய்வது என்னவென்றால் இந்த மேட்ரிக்ஸை மற்றொரு மேட்ரிக்ஸாகக் குறைக்க முயற்சிக்கிறோம் இது 0 செலவுகள் மற்றும் செயல்பாட்டில் உள்ளது நாம் 0 எங்கு இருக்கின்றதோ அங்கு மட்டுமே அசைன்மென்ட் ஒதுக்கீடு செய்ய முயற்சிக்கிறோம் மற்றும் சாத்தியமான தீர்வைப் பெற முயற்சிக்கிறோம் இப்போது சாத்தியமான தீர்வு என்ன ஒரு சாத்தியமான தீர்வு அனைத்து தடைகளையும் பூர்த்தி செய்யும் ஒன்றாகும் இந்த வழக்கில் இது 4 x 4 மாட்ரிக்ஸ் சிக்கல் எட்டு தடைகள் இருக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு நபருக்கு மட்டுமே செல்லும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரே ஒரு வேலை மட்டுமே கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு வரிசையிலும் ஒரே ஒரு ஒதுக்கீடு மட்டுமே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நெடுவரிசையில் ஒரே ஒரு ஒதுக்கீடு இருக்க வேண்டும் நாம் அதைப் பெற முடிந்தால் அது ஒரு சாத்தியமான தீர்வாகும் எனவே மீண்டும் நாம் திரும்பிச் செல்வோம் 0 செலவினங்களுடன் ஒரு சாத்தியமான தீர்வைப் பெற முடிந்தால் அது உகந்ததாகும் ஆனால் பின்னர் அதைக் கவனிக்கிறோம் எந்த செலவும் 0 இல்லை எனவே நாம் 4 x 4 மேட்ரிக்ஸை மற்றொரு மேட்ரிக்ஸாகக் குறைக்க முயற்சிக்கவும் இது 0 ஐக் கொண்டிருக்கும் பின்னர் 0 நிலைகளில் மட்டுமே பணிகளைச் செய்து சாத்தியமான தீர்வைப் பெற முயற்சிக்கவும் பின்னர் அத்தகைய சாத்தியமான தீர்வு உகந்ததாக இருக்கும் ஏனென்றால் அதற்கு 0 செலவுகள் இருக்கும் இப்போது இந்த மேட்ரிக்ஸை 0 ஐக் கொண்ட மற்றொரு மேட்ரிக்ஸிற்கு எவ்வாறு குறைப்பது இப்போது அது இரண்டாவது கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது இரண்டாவது இது நான் முதல் வேலையை எடுத்துக்கொள்கிறேன் முதல் வேலை இந்த நான்கு பேரில் ஒருவருக்கு செல்லலாம் முதல் வேலை நபர் 1 அல்லது நபர் 2 அல்லது நபர் 3 அல்லது நபர் 4 க்கு செல்லலாம் ஏனென்றால் அது இந்த நான்கு பேரில் ஒருவருக்கு வெளியே செல்ல வேண்டும் அவை அனைத்தும் தொடர்புடைய செலவை 1 யூனிட்டாகக் குறைத்தால் அது இன்னும் அதே நபரிடம் செல்லும் ஏனென்றால் அவர்கள் அனைவரும் அதை 1 யூனிட் குறைத்துள்ளனர் எனவே வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் ஒரு யூனிட் கழிப்பதன் மூலம் தீர்வு மாறாது இதேபோல் இந்த நான்கு வேலைகளையும் நான் எடுத்துக் கொண்டால் இந்த நான்கு வேலைகளையும் முதல் நபருக்கு ஒதுக்குவதற்கான செலவு இந்த 4 செலவுகளையும் ஒவ்வொன்றும் 1 யூனிட் குறைத்தால் இந்த நபர் அவருக்கு அல்லது அவளுக்கு ஒதுக்கப்பட்ட அதே வேலையைப் பெறுவார் இதன் பொருள் ஒரு நெடுவரிசையில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் ஒரே மாறியைக் கழிப்பது தீர்வைப் பாதிக்காது எனவே இரண்டாவது கொள்கை ஒரு வரிசையில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் ஒரு யூனிட் கழிப்பதன் மூலம் தீர்வைப் பாதிக்காது ஒரு நெடுவரிசையில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் ஒரே யூனிட் கழிப்பதும் தீர்வைப் பாதிக்காது மீண்டும் தீர்வு என்பது முடிவு மாறிகள் எடுக்கும் மதிப்புகள் மற்றும் இந்த விஷயத்தில் நபர்களுக்கு வேலைகளின் உண்மையான ஒதுக்கீடு எனவே நாம் முதல் வரிசையை எடுத்துக் கொண்டால் அதைக் கழித்தால் முதல் வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் அதே மாறி மூலம் தீர்வு பாதிக்கப்படாது எனவே இப்போது சில மாறிகளை நம்மால் முடிந்தவரை கழிக்க முயற்சிப்போம் எனவே வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் நாம் கழிக்கக்கூடிய அதிகபட்சம் 4 செலவுகளில் குறைந்தபட்சம் இது 4 ஆகும் ஏனெனில் 4 ஐக் கழிக்கும் வரை Cij எதிர்மறையாக இருக்கும் முதல் வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் நாம் 5 ஐக் கழித்தால் இது மைனஸ் 1 ஆக மாறும் அத்தகைய மேட்ரிக்ஸுடன் வேலை செய்ய நான் விரும்பவில்லை மேலும் ஒரு Cij நெகட்டிவாக இருக்கும் எனவே Cij ≥ 0 என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் ஆகவே நாம் கழிப்போம் நம்மால் முடிந்தவரை கழிப்போம் மேலும் செயல்பாட்டில் 0 ஐ கொண்டுவர விரும்புகிறோம் ஆகையால் வரிசையின் உறுப்புகளிலிருந்து குறைந்தபட்ச வரிசையை கழிப்போம் இதனால் கழித்த பிறகு இந்த வரிசையில் குறைந்தது 1 0 இருக்கும் எனவே 1 வது வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் 4 ஐக் கழிக்கிறோம் 2 வது வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் 5 ஐக் கழிக்கிறோம் 3 வது வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் 9 ஐக் கழிக்கிறோம் 4 வது வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் 6 ஐக் கழிக்கிறோம் எனவே கொள்கையளவில் ஒவ்வொரு வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் வரிசையை குறைந்தபட்சமாகக் கழிப்போம் அதைச் செய்தால் நமக்கு ஒரு புதிய அணி கிடைக்கிறது இது போன்றது எனவே முதல் வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் 4 ஐக் கழிப்பதன் மூலம் 8 4 4 6 4 2 4 4 0 மற்றும் 8 4 4 ஆகியவற்றைக் கொடுக்கும் அவை இங்கிருந்து நாம் காணும் நான்கு மதிப்புகள் இதேபோல் 1 0 0 3 ஐப் பெறுவதற்கு இரண்டாவது வரிசையிலிருந்து குறைந்தபட்ச வரிசையைக் கழிப்போம் 0 1 2 3 ஐப் பெற 3 வது வரிசையில் இருந்து குறைந்தபட்ச வரிசையை கழிப்போம் மேலும் 4 வது வரிசையிலிருந்து குறைந்தபட்சம் 6 என்ற வரிசையை கழிப்போம் 1 0 2 மற்றும் 4 ஐப் பெறுவதற்கான வரிசை எனவே இப்போது ஒரு சுவாரஸ்யமான கூட்டுதல் செய்துள்ளோம் இந்த வரிசையை வலது புறத்தில் உள்ள மேட்ரிக்ஸ் உடன் குறைத்துள்ளோம் ஒவ்வொரு வரிசையிலும் இப்போது குறைந்தது ஒரு 0 உள்ளது இரண்டாவது வரிசை என்பதை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்வீர்கள் இரண்டு 0 கள் உள்ளன ஏனென்றால் 5 குறைந்தபட்சம் மற்றும் இது இரண்டு வெவ்வேறு இடங்களில் நிகழ்ந்தது இப்போது ஒவ்வொரு வரிசையிலும் ஒரு 0 உள்ளது இப்போது வரிசைக்கு பொருந்தக்கூடியது நெடுவரிசைக்கும் பொருந்தும் ஏனென்றால் நெடுவரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் ஒரே மாறியைக் கழிப்பதன் மூலம் தீர்வு மாறாது எனவே இப்போது முதல் நெடுவரிசையைப் பார்க்கிறோம் நெடுவரிசை குறைந்தபட்சம் 0 ஆகும் எனவே நாம் கழிக்கும்போது அதையே பெறுவோம் இரண்டாவது நெடுவரிசையைப் பார்க்கிறோம் நெடுவரிசை குறைந்தபட்சம் 0 மற்றும் அதே எண்களைப் பெறுவோம் 3 வது நெடுவரிசையில் நெடுவரிசை குறைந்தபட்சம் 0 க்கு சமம் எனவே அதே எண்களைப் பெறுவோம் ஆனால் 4 வது நெடுவரிசை குறைந்தபட்சம் 3 க்கு சமமாக உள்ளது எனவே ஒரு புதிய மேட்ரிக்ஸைப் பெறுவதற்கு குறைந்தபட்ச நெடுவரிசையை கழிப்போம் அங்கு முதல் 3 நெடுவரிசைகள் ஒரே மாதிரியாக இருக்கும் கடைசி நெடுவரிசை 1 0 0 மற்றும் 1 ஆக மாற்றப்பட்டுள்ளது எனவே இப்போது இந்த புதிய மேட்ரிக்ஸுக்கு முதல் மேட்ரிக்ஸைக் குறைத்துள்ளோம் இது இங்கே உள்ளது இதை இந்த மேட்ரிக்ஸாகக் குறைத்துள்ளோம் இது இங்கே வரிசையாக உள்ளது இந்த மேட்ரிக்ஸை நாம் தீர்த்துக் கொண்டால் தீர்வு முதல் ஒன்றைப் போலவே இருக்கும் இந்த மேட்ரிக்ஸை எவ்வாறு தீர்க்கிறோம் இதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்